செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே நாம் இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் கடந்த விரிவுரையில் 2 விரிவுரைகளை நிறைவு செய்துவிட்டோம் அல்லது செல் வளர்ப்பு ஆய்வகத்தின் வடிவமைப்பில் உள்ள தளவமைப்பைப் பற்றி பேசத் தொடங்கினோம் எனவே அதைப் பற்றிப் பேசும் போது நான் முதலில் ஆய்வகத்தை அமைப்பதன் நோக்கம் என்ன அந்த ஆய்வகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அல்லது பரிசோதனைகள் நடத்தப்படும் மற்றும் அடுத்த 5 ஆண்டு அல்லது 10 ஆண்டுகளுக்கான திட்டம் என்ன ஆய்வகம் எவ்வாறு விரிவடையும் சேர்க்கப்பட வேண்டிய அனைத்து புதிய அம்சங்கள் என்ன என்பது பற்றி குறிப்பிட்டேன் இதன் அடிப்படையில்தான் லேஅவுட் டிசைன் திட்டமிடவேண்டும் எனவே அந்த அம்சத்தில் நாம் பல்வேறு வகையான ஆய்வகங்களைப் பற்றி பேசினோம் நாம் செல் உயிரியல் வசதியை உருவாக்க விரும்புகிறோமா அல்லது நீங்கள் இன் விட்ரோ டெவலப்மென்ட் பயாலஜி வசதியை உருவாக்க விரும்புகிறீர்களா அல்லது செல் அடிப்படையிலான பயோசென்சர்கள் செல் திசு பொறியியல் ஆய்வகத்தை உருவாக்க விரும்புகிறோமா அங்கு பெரும்பாலும் நாம் செல்களுடனான பொருள்களின் இடைவினைகளைப் பார்க்கிறோம் அல்லது வேதி உயிரியல் ஆய்வகம் இங்கு நீங்கள் பல்வேறு வகையான மருந்து மூலக்கூறுகள் அல்லது ஒளிரும் மூலக்கூறுகள் அல்லது சில வகையான பையோமார்க்கர்களை தெரிவு செய்கின்றீர்கள் நான் இவை அனைத்தையும் சேர்த்த இந்த இடத்தில் இந்த பகுதியை சேர்க்கிறேன் பையோமார்க்கர்கள் மீடியம் மேம்பாடு வளரிட மேம்பாடு போன்ற செல் வளர்ப்பு அமைப்புகள் அல்லது பையோமீம்கள் இதில் நீங்கள் செல் அல்லது உயிருள்ள கூறுகளை நுண் மின்னியந்திர அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறீர்கள் அதன் அடிப்படையில் அடுத்த பகுதியில் நாம் ஏற்கனவே வரையறுத்த குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்களைக் நாம் கண்டறிந்தோம் நாம் இட நெருக்கடி பற்றி பேசினோம் எனவே உங்களிடம் உள்ள குறைந்தபட்ச இடம் என்ன மற்றும் நிதி மேம்படுத்தல் பற்றி பேசினோம் ஒருவர் எந்த அளவிலான அதிநவீன நுட்பத்தை அடைய விரும்புகின்றார் என்று நாம் பேசினோம் மேலும் அடுத்த 10 ஆண்டுகளின் விரிவாக்க திட்டத்தைப் பற்றி பேசினோம் அடிப்படையில் இதற்கு உங்களுக்கு நிறைய தொலைநோக்குப்பார்வை தேவை மற்றும் நாம் பார்க்கும் உயிர்ப்பாதுகாப்பு நிலை எனவே நீங்கள் தளவமைப்பைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குவதற்கு முன்பே எடுக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளைப் பற்றி இப்போது இங்கிருந்து பேசுவோம் எனவே ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு கட்டிடத்தை வடிவமைக்கிறீர்கள் இது மிகவும் பெரிய வசதி மற்றும் இதற்கு வேறுபட்ட அளவிலான பாதுகாப்பு தேவை எனவே நீங்கள் அவ்வாறு செய்யும்போது மனதில் கொள்ள வேண்டிய சில புள்ளிகள் உள்ளன உதாரணமாக பல மாடி கட்டிடங்களில் வெளியேறும் பாதை என்ன ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன தவறான திட்டமிடல் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன என்பது போன்ற புள்ளிகள் எனவே ஒரு ஆய்வகத்தை அமைப்பது பற்றி நாம் பேசும்போதெல்லாம் செல் வளர்ப்பு கண்ணோட்டத்தில் பார்க்கவேண்டும் இங்கு நீங்கள் உயிரியல் ரீதியாக செயல்படும் பொருள்களைக் கையாளுகின்றீர்கள் மற்றும் இந்தப் பொருள்கள் ஒரு இடத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் முதல் மற்றும் முக்கிய விஷயம் என்னவென்றால் உங்கள் நுழைவுப்பாதை மற்றும் வெளியேறும் பாதை மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் நான் சொன்னது என்னவென்றால் உங்களிடம் அமைப்பிற்குள் நுழைய மிகத் தெளிவானப் பாதை இருக்க வேண்டும் மற்றும் ஏதேனும் அவசரநிலை ஏற்பட்டால் எந்த தடையும் இல்லாமல் விரைந்து செல்ல வெளியேறும் பாதை இருக்க வேண்டும் எனவே உங்கள் நுழைவுபாதை மற்றும் வெளியேற்றப் பாதை மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த வழியானது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே நான் இதனை இவ்வாறு எழுதிக்கொள்கிறேன் வாரம் 2 விரிவுரை 3 W 2 L 3 தளவமைப்பை வடிவமைக்கும் முன்பு கருத்தில் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் எனவே இவைதான் நீங்கள் தளவமைப்பை வடிவமைப்பதற்கு முன்பே மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எனவே இவைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் முதல் விஷயம் உங்கள் நுழைவுபாதை மற்றும் வெளியேறும் பாதை மிகத் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் அவசரகால வெளியேற்றத்தின் போது எந்தத் தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்போது இரண்டாவது விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் பல ஆண்டுகளாகப் பார்த்திருக்கிறேன் செல் வளர்ப்பு ஆய்வகத்தில் மக்கள் அதனை வடிவமைக்கும்போது அவர்கள் சில அடிப்படை விஷயங்களை மறந்துவிடுகிறார்கள் தரைப் பகுதியை அதிகப்படுத்த வேண்டும் அதன் அர்த்தம் என்ன என்பதை நான் விளக்குகிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய தரைப் பகுதியை அதிகரிக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு வசதி உள்ளது எடுத்துக்காட்டாக நம்மிடம் ஒரு அறை உள்ளது நான் அதை இவ்வாறு வரைகின்றேன் அப்போதுதான் இதன் அர்த்தம் என்னவென்று புரியும் உதாரணமாக உங்களிடம் இது போன்ற ஒரு அறை உள்ளது எனவே எடுத்துக்காட்டாக இது உங்கள் நுழைவுப்பாதை மற்றும் பொதுவான வெளியேற்றப் பாதை இப்போது உங்களுக்கு தேர்வுகள் உள்ளன பணிபுரிவதற்கு ஏற்றவாறு எவ்வாறு மேஜைகளை வைக்கப் போகின்றீர்கள் எனவே பணிபுரியும் மேஜைகளைப் பொறுத்தவரை முதல் புள்ளியை மனதில் வைத்திருப்பது எப்போதும் அர்த்தமுள்ளதாக இருந்தது என்பதை பல ஆண்டுகளாக நான் உணர்ந்திருக்கின்றேன் இந்த புள்ளி 1 மற்றும் புள்ளி 2 ஐ இணைத்துப் பார்க்கவேண்டும் நான் ஷேடிங் செய்யும் இந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே உங்களிடம் பெரிய அளவிலான தரைப்பகுதி உள்ளதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதில் நான் புள்ளிகளை வைக்கிறேன் இந்தத் தரைத்தளம் அனைத்தும் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் எனவே இங்கே அத்தகைய ஏற்பாட்டின் நன்மை என்னவென்றால் உங்களுக்கு வேறு விருப்பங்கள் உள்ளன சிலர் இதைச் செய்கிறார்கள் அதை நீங்கள் எப்படிப் பார்க்கிறீர்கள் என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் நீங்கள் பயன்படுத்துவதே எளிதான வழி என்பதை நான் உணர்ந்தேன் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் உங்களின் வேலை செய்யும் மேஜையை நீங்கள் இதைப்போன்று வைத்திருக்கலாம் மற்றும் சுவர்களில் அனைத்து சேமிப்பகங்களையும் வைத்திருக்கலாம் நிச்சயமாக சேமிப்பு பகுதியை அமைக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மிகவும் உயரமாக இருக்கக்கூடாது சில சமயங்களில் அது உயரமாக இருக்கலாம் ஏனென்றால் மேல் அலமாரிகளில் நமக்கு பின்னர் தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் நாம் சேமிக்க முடியும் அல்லது நீங்கள் ஒரு முழுமையான சேமிப்பு பகுதியை தனியாகவே வைத்திருக்கலாம் எனவே இது எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் இங்கு நீங்கள் இந்த முழு இடத்தையும் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது உலகம் முழுவதும் உள்ள அனைத்து செல் வளர்ப்பு ஆய்வகங்களும் CO2 இன்குபேட்டர் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகின்றன அது உங்களுக்கு ஏன் தேவை அதாவது செல் வளர்ப்பு மீடியம் இருக்கும் வட்டிலின் உள்ளே pH ஐப் பராமரிக்க உங்களுக்கு இன்குபேட்டர் தேவைப்படும் இந்த கட்டத்தில் இது முக்கியமல்ல முக்கியமானது எதுவெனில் CO2 இன்குபேட்டரைப் பராமரிக்க உங்களுக்கு CO2 சிலிண்டர்கள் வழங்கப்பட வேண்டும் மேலும் உங்களிடமுள்ள இந்த சிலிண்டர்கள் ஓரளவு உயரமான சிலிண்டர்களாக இருந்தால் நீங்கள் எப்படிப் பயன்படுத்துவீர்கள் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சிலிண்டர்களை வைத்திருக்க வேண்டிய மிகவும் நியமிக்கப்பட்ட இடம் உங்களுக்கு இருக்க வேண்டும் மற்றும் நியமிக்கப்பட்ட இடம் கதவுக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் இதை நான் ஒரு சிறிய பெட்டியாக எங்காவது அல்லது வெளியே எங்காவது வரைகிறேன் ஆனால் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இவை கனமான சிலிண்டர்கள் என்பதை மக்கள் மறந்துவிடுவதை நான் பல இடங்களில் கவனித்து வருகிறேன் அவை விழுந்தால் அவர்கள் மிகவும் மோசமாக காயமடைவார்கள் எனவே சிலிண்டர் விழாமல் இருக்க சரியான மெட்டாலிக் கிளிப்களை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சிலிண்டரை வைத்திருக்கும் இடத்தில் அந்த சிலிண்டர் விழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இது முற்றிலும் முற்றிலும் முற்றிலும் அவசியம் இரண்டாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இப்போது பிரச்சனை இங்கே வருகிறது எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு சிலிண்டர் உள்ளது என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இங்கே உங்களிடம் ஒரு சிலிண்டர் உள்ளது அல்லது இங்கே உங்களிடம் ஒரு சிலிண்டர் உள்ளது நான் வட்டமிட்டுக் காட்டும் இடங்கள் மற்றும் இங்கே உங்களிடம் ஒரு இன்குபேட்டர் உள்ளது எடுத்துக்காட்டாக இதை நான் இந்த கவுன்ட்டர்டாப்பின் மேல் நீல நிறத்தில் வரைகிறேன் எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே ஒரு இன்குபேட்டர் அமைப்பை வைத்திருக்கிறீர்கள் எனவே இன்குபேட்டருக்கு அருகில் நீங்கள் சிலிண்டரை வைக்க வேண்டும் எனவே நீங்கள் கவுண்டர்டாப்பை முன்கூட்டியே உருவாக்கினால் அதாவது நீங்கள் இந்த முழு கவுண்டர்டாப்பை உருவாக்குகிறீர்கள் பின்னர் உங்கள் இன்குபேட்டரை இங்கே வைக்கிறீர்கள் பின்னர் சிலிண்டரை வைக்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எதுவும் இல்லை எனவே நீங்கள் வடிவமைப்பதற்கு முன்பே கவுண்டர் டாப்பில் இது போன்ற ஏதாவது இடைவெளி இருக்கும் இடத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் இதை நீல பேனாவில் வரைகிறேன் மூலையில் ஒரு இடத்தில் உங்கள் அனைத்து செல்களையும் சோதனைப் பொருட்கள் அனைத்தையும் வைத்திருக்கும் இன்குபேட்டரை வைக்க விரும்புங்கள் எடுத்துக்காட்டாக இந்த இன்குபேட்டர் பிரதான நுழைவு வாயிலில் இருந்து முடிந்தவரை தொலைவில் வைக்க விரும்பப்படுகிறது மற்றும் இரண்டாவதாக அது ஒரு மூலையில் இருக்க வேண்டும் இது வெளியில் இருந்து நேரடியாக வரும் காற்றுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது அல்லது எவரேனும் உள்ளே நுழையும்போது அங்கு எப்போதும் காற்று ஓட்டம் வந்துகொண்டே இருக்கும் எனவே முடிந்தவரை காற்று மின்னோட்ட மண்டலத்திலிருந்து அதை விலக்கி வைக்க முயற்சிக்கவும் எனவே உங்கள் தேர்வு என்பது ஒன்று நான் அதை இங்கே வைத்திருப்பது அல்லது அதை இங்கே மாற்றுவது உங்கள் தேர்வாக இருக்கலாம் எனவே நான் இந்த 2 ஷேடட் இடங்களும் இதற்கென்று நான் ஏற்படுத்தியவை இப்போது விஷயம் என்னவென்றால் இது மூலை A அல்லது D இதுதான் நுழைவு E இப்போது இதனை நீங்கள் அதை A இல் வைக்கின்றீர்களா அல்லது அல்லது நீங்கள் அதை D இல் வைக்கின்றீர்களா அந்த நிலைமை என்றால் இப்போது நீங்கள் தயாரிக்கும் இந்த கவுண்டர்டாப்பில் இங்கே இடைவெளி வேண்டும் மேலும் சிலிண்டரை வைக்க போதுமான இடம் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் எத்தனை இன்குபேட்டர்களை வாங்குவீர்கள் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அடுத்த 2 வருடங்கள் அல்லது அடுத்த 10 வருடங்களில் உங்கள் ஆய்வகத்திற்கு ஒரே ஒரு இன்குபேட்டர் தேவைப்படலாம் உங்கள் ஆய்வகத்திற்கு 2 இன்குபேட்டர்கள் தேவைப்படலாம் உங்களுக்கு ஒரு CO2 இன்குபேட்டர் தேவைப்படலாம் மற்றொன்று CO2 இன்குபேட்டர் இல்லாமல் சாதாரண இன்குபேட்டர் மட்டும் தேவைப்படலாம் இவை முன்கூட்டியே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான அளவுகோல்கள் இப்போது இந்த விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்று நினைத்துப் பாருங்கள் ஏனென்றால் யாராவது இவர்கள் என்ன இதைப் பெரிய விஷயமாகப் பேசுகிறார்கள் என்று நினைப்பார்கள் என்று எனக்குத் தெரியும் ஆனால் விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு ஆய்வகத்தைத் திட்டமிடும்போது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நாளை நீங்கள் ஒரு ஆய்வகத்தைத் திட்டமிடும் தலைவராக இருப்பீர்கள் மற்றும் யாராவது இந்த செல் வளர்ப்பு வசதியை அமைக்கச் சொல்வார்கள் அப்போது உங்களின் முதல் விஷயம் என்பது எத்தனை பயனர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எனவே இங்கிருந்து வெளிவரும் ஒரு n இருக்கும் பயனர் எண்ணிக்கை 2017 ஆம் ஆண்டில் பயனர்களின் எண்ணிக்கை மற்றும் நீங்கள் அதை திட்டமிடுகிறீர்கள் இது சிறந்த வசதிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவே 2027 ஆம் ஆண்டிற்குள் எத்தனை பயனர்கள் இருப்பார்கள் என்பதைக் கூற உங்களுக்கு ஒரு விளிம்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அத்தகைய வசதியை உருவாக்கப் போவதில்லை மற்றும் இந்த பயனர் n மாறுபடுகிறது நீங்கள் ஒரு துறைசார் வசதியை உருவாக்குகிறீர்களா அல்லது நீங்கள் ஒரு நிறுவன வசதியை உருவாக்குகிறீர்களா அல்லது தனிப்பட்ட வசதியை உருவாக்குகிறீர்களா இது ஒரு தனிப்பட்ட வசதி என்றால் பட்டதாரி முதுகலை பட்டதாரி மாணவர்கள் அல்லது முது முனைவர் பட்டதாரிகள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை துறைசார் வசதியாக உருவாக்கினால் உங்களிடம் தோராயமாக எத்தனை ஊழியர்கள் உள்ளார்கள் மற்றும் அதற்கேற்ற பயனர்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக 10 ஊழியர்கள் உள்ளனர் மற்றும் ஒவ்வொரு ஆய்வகத்திலும் 2 அல்லது 3 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே நியமிக்கப்பட்ட நபர்களைப் பற்றிப் பேசுகையில் மீண்டும் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 2 தசாப்த கால அனுபவத்தில் கற்றுக்கொண்டது என்னவெனில் இத்தகைய சிறப்பு வசதிகளுக்கு நியமிக்கப்பட்ட நபர்களைக் கொண்டிருப்பது எப்போதும் நல்லது அதாவது இவர்கள் தான் பயன்படுத்துவார்கள் அல்லது அதை உறுதி செய்யும் வகையிலானவர்கள் போன்ற தகவல் இருக்க வேண்டும் இந்த வகையான வசதிகளில் அதிகமான பயனர்கள் மாசுபடுதல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது இது உங்களின் முழுமையான தனிப்பட்ட வசதி இல்லாவிட்டால் எல்லோரும் உள்ளே நுழைவதும் வெளியே வருவதும் எப்போதும் நல்ல யோசனையல்ல இது உங்கள் சொந்த வசதி மற்றும் நீங்கள்தான் முதலாளி ஆனால் துறை மற்றும் நிறுவனம் என்று வரும்போது பயனர்களைக் கட்டுப்படுத்துவது நல்லது ஒவ்வொரு ஆய்வகமும் அதன் சொந்த குறைபாடுகளைக் கொண்ட சில கட்டுப்படுத்தப்பட்ட எண்களைக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் இந்த நியமிக்கப்பட்ட நபர்களை வைத்திருக்கலாம் மற்றும் இந்த மாதிரி ஏதாவது 1 புள்ளியில் ஒருவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இது ஒரு புத்திசாலித்தனமான யோசனையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தனிநபரை பயிற்றுவிக்க முடிந்தால் நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம் எந்த பிரச்சினையும் இல்லை எனவே எத்தனை பயனர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதை பயனரின் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் எனவே 2017 முதல் 2027 வரை அடுத்த 10 ஆண்டுகளில் எத்தனை பயனர்கள் இருப்பார்கள் அதன் அடிப்படையில் இந்த இன்குபேட்டர்களில் யார் எத்தனை அலமாரிகளைப் பயன்படுத்துவார்கள் என்பதை நீங்கள் இங்கே ஒதுக்க வேண்டும் ஏனெனில் இவை விலை அதிகம் மற்றவர்கள் நுண்ணுயிரியல் மாசுபாட்டிற்கு குறைவான வாய்ப்புள்ள செல் வரிசையைப் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த செல்கள் திரவ நைட்ரஜன் சிலிண்டரில் பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் அதனை எவ்வாறு வகைப்படுத்தப் போகிறீர்கள் அல்லது உங்களுக்கு இது போன்ற நிலை ஏற்படலாம் உதாரணமாக நான்கு நியமிக்கப்பட்ட பயனர்கள் உள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு பயனருக்கும் அவரவர் இன்குபேட்டர் உள்ளது இது உங்கள் இன்குபேட்டர் தனியாக இருந்தால் சிக்கல் இல்லை ஆனால் உங்கள் இன்குபேட்டர் இவர்களோடு இருந்தால் வாயு மேலாண்மையும் கைகோர்த்துச் செல்ல வேண்டும் பொதுவான வசதிகளில் நான் பல ஆண்டுகளாகப் பார்த்திருக்கிறேன் உங்களிடம் வாயு வசதி உள்ளது மற்றும் அதைப் பயன்படுத்துபவர்கள் வாயு குறைந்துவிட்டது மற்றும் செல்கள் இறந்துவிட்டன என்பதைக் கண்டுபிடிக்க மறந்துவிடுகிறார்கள் இவை மிகவும் பொதுவான அன்றாட பிரச்சனைகள் மற்றும் என்னை நம்புங்கள் இது நடக்கின்றது மற்றும் இது பேரழிவிற்கு வழிவகுக்கிறது எனவே முதலாக மற்றும் முக்கியமாக உங்களிடம் எத்தனை பயனர்கள் உள்ளனர் மற்றும் அதை எவ்வாறு பிரிக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கையுடன் சில வார்த்தைகளை வைக்கிறேன் உங்களைப் போன்ற பயனர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவே நான் மிகை வலியுறுத்தலாக செய்ய மாட்டேன் ஆனால் நான் அதை ஒரு ஏற்புடைய வலியுறுத்தலாகச் செய்வேன் தயவு செய்து கவனமாக இருங்கள் எனவே இப்போது அடுத்த விஷயம் வருகிறது செல் வரிசைகளைப் பயன்படுத்தும் பெரும்பாலான ஆய்வகங்கள் திரவ நைட்ரஜனைக் கொண்டிருக்க வேண்டிய குளிர்கலன்களில் செல்களைச் சேமித்து வைக்கும் வசதி தேவைப்படுகிறது எனவே இந்த குளிர்கலன்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை இவை போன்ற கேன்கள் நான் அதை உங்களுக்காக வரைகிறேன் அது மேலும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் இது பால் கேனைப் போலவே உள்ளது இன்னும் கொஞ்சம் வட்டமானது மற்றும் செல்களை உள்ளே வைத்திருக்க நிறைய ஹோல்டர்கள் உள்ளன இவை செல் ஹோல்டர்கள் என்னால் அதை சரியான முறையில் வரைய முடியவில்லை மேலே ஒரு மூடி உள்ளது அதனுள் திரவ நைட்ரஜனை நிரப்ப வேண்டும் இதில் உங்களிடம் இதுபோன்ற ஹோல்டெர்கள் இருக்கும் மிக நல்ல ஹோல்டெர் இந்த வகையான ஹோல்டர்களில் உங்களிடம் இந்த குளிர்குப்பிகள் இருக்கும் இது போன்ற சிறிய குப்பிகள் மற்றும் நீங்கள் இதை முழுவதுமாக எடுத்து உள்ளே வைக்க வேண்டும் எனவே பல செல் வரிசைகளை பராமரிக்கும் செல் வளர்ப்பு ஆய்வகங்கள் செல்களை குளிர்கலன்களில் பராமரிக்கின்றன மற்றும் இவற்றில் திரவ நைட்ரஜன் இருக்கும் அவை பல ஆண்டுகளுக்குப் பிறகும் பல தசாப்தங்களுக்குப் பிறகும் அவற்றில் வெப்பநிலை இருக்கும் ஆனால் விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு திரவ நைட்ரஜன் அவ்வப்போது வழங்கப்படுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அதை மீண்டும் நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதைத் திறக்கும்போது திரவ நைட்ரஜனில் குறைவு ஏற்படுகிறது நாம் அதை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அல்லது ஒவ்வொரு வாரம் அல்லது இதைப்போல ஏதாவது ஒரு கால இடைவெளியில் மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் அவற்றை எங்கு வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவை மிகவும் கனமானவை எனவே வடிவமைப்பிற்கு வருகிறேன் எனவே நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட இடத்தை வைத்திருக்க வேண்டும் அதற்குக் கீழே சிறந்த பகுதி என்று நீங்கள் நினைக்கும் பகுதியில் எங்காவது நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட இடத்தை வைத்திருக்க வேண்டும் நான் அதை இங்கே வைத்திருக்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை ஆய்வகத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் அல்லது நைட்ரஜன் கேனைக் கொண்டு வந்து மீண்டும் நிரப்ப வேண்டும்

எனவே நீங்கள் இங்கு எல்லா வழிகளிலும் பயணிக்க விரும்பவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள் ஆனால் அது நம்மை இன்னொரு பிரச்சனைக்கு கொண்டு செல்கிறது உங்களிடம் இன்குபேட்டர் இருக்கும்போதெல்லாம் இந்த மூலையில் எப்போதும் நைட்ரஜன் இருக்க வேண்டும் மன்னிக்கவும் கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டரை இதன் வழியாக இங்கே எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே நீங்கள் அதை செய்யும்போதெல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது நடந்திருக்கின்றது நீங்கள் முழு தரையையும் கெடுக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நைட்ரஜன் சிலிண்டர் அல்லது மன்னிக்கவும் நீங்கள் எடுத்துச் செல்லும் கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டரின் அடிப்பகுதி குறைந்தபட்சம் போதுமான அளவு சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சிலிண்டரின் அடிப்பகுதியில் இருந்து தேவையற்ற பொருட்கள் வருவதை இது தவிர்க்கிறது எனவே சிலிண்டர் வசதியிலிருந்து சிலிண்டர் வந்தவுடன் நீங்கள் அதை எங்கு பாதுகாப்பாக வைத்தாலும் அதனை சுத்தம் செய்து குறைந்தபட்சம் துடைத்து வைப்பதை உறுதி செய்யுங்கள் மற்றும் சரியாக வையுங்கள் ஏனெனில் அது கனமாக உள்ளது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சிலிண்டரை ஒழுங்காக அடுக்க வேண்டும் மற்றும் நீங்கள் அதை எடுக்க வேண்டிய போதெல்லாம் ஆல்கஹால் தெளித்து அதை சுத்தம் செய்து பக்கவாட்டிலிருந்து எடுக்கவும் இதைபோல் பக்கவாட்டிலிருந்து எடுப்பதை பின்பற்ற விரும்புங்கள் மையத்தின் வழியாக எடுக்க வேண்டாம் இது ஒரு நல்ல யோசனையல்ல ஏனென்றால் அது தரையை கெடுத்துவிடும் எனவே அதன் பிறகு திரவ நைட்ரஜன் கேனை எங்கு வைக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் பேசினேன் அல்லது இவைதான் அந்த செல் வரிசை சேமிப்பு கேன்கள் நுகரப்படும் திரவ N2 ஐ ஈடுசெய்ய திரவ நைட்ரஜனின் வழக்கமான விநியோகத்தை உறுதி செய்யவும் எனவே அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு கேனையாவது வைத்திருக்க வேண்டும் மேலும் இதை திரவ நைட்ரஜனைக் கொண்டு நிரப்ப மற்றொரு கேன் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் செல் வரிசையைப் பராமரிக்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் 2 கேன்களையாவது வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் 2 நீங்கள் அதை ஆரம்பத்தில் சரியாக வடிவமைத்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் இந்த வகையான கேன்கள் வெவ்வேறு அளவுகளைக் கொண்டுள்ளன மேலும் பல ஆய்வகங்கள் பல வகையான அளவுகளைக் கொண்ட கேன்களைக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அங்கு நான் ஒன்றை உணர்ந்தேன் முதலில் உங்கள் கணிப்பின் அடிப்படையில் எவ்வளவு செல்களை சேமிக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதைப் பற்றிய இரண்டாவது முக்கியமான பகுதி என்னவென்றால் நீங்கள் மிகப் பெரிய ஒன்றை எடுத்துக் கொண்டால் அதன் இயக்கம் ஒரு பிரச்சினையாக இருக்கும் எப்போதும் ஒரு பிரச்சினையாக இருக்கும் நீங்கள் மிகச் சிறிய ஒன்றை எடுத்துக் கொண்டால் தானாகவே உங்கள் சேமிப்பகத்தின் அளவு பெரிய சிக்கலாக இருக்கும் எனவே இரண்டுக்கும் இடையில் எங்காவது நீங்கள் கோடு வரைய வேண்டும் அதன் அளவு என்னவாக இருக்கும் இது இதனை திட்டமிட்டு நகர்த்துவதற்கு சவாலாக இருக்கக்கூடாது எளிதானதாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் உங்கள் காரியங்களை செய்து முடிக்க முடியும் எனவே இந்த பகுதியை நீங்கள் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் மீண்டும் இவை அனைத்தும் திட்டமிடல் விளையாட்டில் வருகின்றன இப்போது மீண்டும் வடிவமைப்பு பகுதிக்கு வருகிறேன் எனவே உங்களிடம் ஒரு மூலையில் CO2 சிலிண்டர் மற்றும் CO2 இன்குபேட்டர் உள்ளது என்று சொன்னேன் இவை அங்கு பராமரிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மேலும் செல்களைச் சேமிக்க நீங்கள் கிரையோகேன் வைத்திருக்க வேண்டும் பின்னர் குறிப்பிட்ட இடத்தில் சிலிண்டரை வைத்திருப்பது பற்றி பேசினோம் அந்த சிலிண்டர்கள் சங்கிலிகள் அல்லது கவ்விகளுடன் clamps சரியாக இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதனால் அவை கீழே விழாது நான் சிலிண்டரைப் பற்றி பேசும்போதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ளது இது நான் அனுபவித்த ஒன்று இது மீண்டும் மீண்டும் என்னை வேதனைப்படுத்தியது எப்போதும் எப்பொழுதும் சிலிண்டர்களை கொண்டு செல்ல ஒரு தள்ளுவண்டியை வாங்கவும் பட்டதாரி மாணவர்கள் சிலிண்டரை உருட்டுவது இப்படி நகர்த்துவது மிகவும் ஆபத்தான நடைமுறை நான் சொல்வது உங்களுக்கு சலிப்பாக தோன்றலாம் ஆனால் இவைதான் பெரிய பிரச்சனைகளாக உள்ளன நீங்கள் ஒரு தளவமைப்பு வசதியை வடிவமைக்கும் போது கொக்கிகள் கொண்ட சிறிய தள்ளுவண்டியை வாங்கவும் அல்லது நீங்கள் வேலைபார்க்கும் இடத்தில் இருந்து கொக்கியை இணைக்கலாம் அப்போதுதான் அது உங்களுக்கும் உங்கள் சக ஊழியர்களுக்கும் மற்றும் சுற்றியுள்ள அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது தயவு செய்து தயவுசெய்து தயவு செய்து அதை உறுதிப்படுத்தவும் ஏனென்றால் இது வெகுவாகக் காணப்படவில்லை மேலும் அந்த தள்ளுவண்டிக்கு நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட இடத்தை வைத்திருக்க வேண்டும் அதை யாரும் வேறு நோக்கத்திற்காக எடுத்துச் செல்லக்கூடாது எனவே உங்களுக்குத் தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் தள்ளுவண்டியை எடுத்துக் கொள்ளுங்கள் சிலிண்டரைக் கொண்டு வாருங்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சிறிய தள்ளுவண்டிகள் உள்ளன இவற்றைக் கொண்டுசெல்ல அதை நீங்கள் பயன்படுத்தலாம் வாளி போன்ற சிறியவற்றை நீங்கள் உண்மையில் உங்கள் கையில் எடுத்துச் செல்லலாம் ஆனால் பெரியவை எப்போதும் ஒரு பிரச்சனையாகும் எனவே இவை மிகவும் தொடக்க விஷயங்களில் சில எனவே இந்தச் செயல்பாட்டில் உள்ள தளவமைப்பு முதல் அனைத்து அடிப்படைத் தேவைகள் வரையிலான அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த வரிசையில் தொடர்வோம்